அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது பல்லுறுப்புக்கோவை வளையத்திற்குள் வகுத்தலைத் தொடரலாம் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் கடந்த காணொளியில் 1 என இருக்கும் வரை நம்மால் வகுக்க முடியும் இந்த வகையான கணக்கு என்ன என்பதை அறிந்துகொள்ள ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் பின்வரும் எடுத்துக்காட்டைக் கருத்தில் கொள்வோம் f 2x1 ஆகவும் g x21 ஆகவும் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஆகவே அவை இரண்டும் முழு எண் உறுப்புகளைப் பொருத்த ஒரு பல்லுறுப்புக்கோவை வளையம் ஆகும் இப்போது நாம் f ஆல் வகுக்க முடியாது ஏன் முடியாது முந்தைய காணொளியில் நான் செய்த வழிமுறையை போல செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவ்வாறு இங்கு செய்ய இயலாது நீங்கள் வழக்கமாக இந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பீர்கள் 2 x இலிருந்து x2 பெற நீங்கள் எப்படியாவது 2 ஐ முதலில் ரத்து செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் அதை முழு எண்களில் செய்ய வழி இல்லை ஏனெனில் ½ இங்கு இல்லை ஆகவே x2 பெற நீங்கள் எதையும் இங்கு சேர்க்க முடியாது எனவே நீங்கள் f ஆல் வகுக்க முடியாது ஏனென்றால் இந்த வகுத்தலை செய்ய Z x என்ற பல்லுறுப்பு வளையத்தில் சரியான உறுப்பு இல்லை இருப்பினும் Q x இல் f ஆல் வகுக்க முடியும் என்று நான் கூறுகிறேன் ஏனென்றால் இங்கே x2 ஐ பெறலாம் ஏனென்றால் 2x உடன் நீங்கள் x 2 ஆல் பெருக்கும்போது எனக்கு x2 ஐ கொடுக்கிறது 1 2 இன் இந்த உறுப்பு Q இல் உள்ளது ஆனால் Z இல் இல்லை Q x இல் f ஆல் வகுக்கலாம் எனவே நமக்கு 2 x 1 ஆல் வகுக்க என்ன கிடைக்கும் முதல் நீங்கள் x2 ஐ பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் பெறுவது இங்கே x2 ஆக இருக்கும் அது இங்கே x 2 ஆல் பெருக்க வேண்டும் இப்போது நீங்கள் கழித்தால் கிடைப்பது ல் இங்கு 1 4 1 என்பது 1 4 ஆகும் தற்போது அதை x2 1 என எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே அதை நான் மாற்றுகிறேன் இது ஒரு பொருட்டு அல்ல வழிமுறைகளை தொடருவோம் பின்னர் கடைசியாக ¼ 1 என இருக்கும் இது 54 இது மீதியாகும் இது 2 x 1 படியை விட கண்டிப்பாக குறைவாக இருக்க வேண்டும் அது சரியாக உள்ளது படி 0 நாம் Q x இல் f ஆல் வகுக்கலாம் உண்மையில் f இன் தலைக்கெழுஎன்பதால் நீங்கள் முதலில் இந்த விதிமுறைகளிலிருந்து விடுபடலாம் இங்கே இந்த விதிமுறைகளை அகற்றலாம் தலைக்கெழுஅல்ல நீங்கள் Z x இல் வகுக்க முடியாது மேலும் நினைவில் கொள்ள வேண்டிய பயனுள்ள ஒரு முக்கியமான பண்பை எழுத விரும்புகிறேன் மிக முக்கியமான பண்பு அதை நினைவில் வைத்துக்கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டு இதை விளக்குகிறது g என்பதால் நாம் வகுக்க முடியும் இதை எந்த வளையத்திலும் நாம் வகுக்கலாம் நான் வளையங்கள் அனைத்தும் பூஜ்ஜியம் அற்ற வளையங்கள் என்று நாம் அனுமானத்தில் எடுத்துக் கொள்வோம் 1 என்ற உறுப்பு அந்த வளையத்தில் 0 இலிருந்து வேறுபட்டது இது தலையொற்றை பல்லுறுப்புக்கோவை gஆல் வகுக்கலாம் பின்னர்மீதியை gமீதி கிடைக்கும் அந்த மீதிக்கு கண்டிப்பாக ஒரு படி இருக்க வேண்டும் மீதியின் பண்புகள் என்ன என்பதை நாம் அறிவோம் மீதி 0 அல்லது மீதியின் படி x α விட குறைவாக இருக்கும் அதாவது படி 1 ஐ விடகுறைவாக இருக்கும் வேறுவிதமாகக் கூறினால்r மற்றும் x ஐ α விற்கு சமமாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு முக்கியமான செயல்பாடு உங்களிடம் ஒரு பல்லுறுப்புறுப்பு சமணி இருந்தால் நீங்கள் x ஐ வளையத்தின் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மூலம் மாற்றினால் நீங்கள் வளையத்தில் ஒரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் நீங்கள் x α என மாற்றினால் இடது புறத்தில் g ஆகும்

இதன் மூலம் ஒரு நேரியல் பல்லுறுப்புகோவையை x α ஆல் வகுக்கும்போது மீதி என்பது அந்தப் பல்லுறுப்புக்கோவையில் x α பிரதி இடும்போது கிடைக்கும் மதிப்பாகும் இன்றைய வீடியோவின் தொடக்கத்தில் இது தான் நான் செய்த இந்த எடுத்துக்காட்டுக்கு இங்கே நான் x2 ஐ பற்றி செய்கிறேன் மேலே உள்ள எடுத்துக்காட்டில் g ஆக எழுதப்படலாம்

நீங்கள் பல்லுறுப்புக்கோவையை வளையங்களில் வகுத்தலை கையாளும் போது முக்கியமான கருத்து நீங்கள் எப்போதும் பல்லுறுப்புறுப்பைப் ஒரு மாறிலியால் பெருக்க முடியும் மீதிமாறாது இங்கே 2 x 1 ஆல் வகுப்பதற்கு பதிலாக உண்மையில் x 1 2 ஆல் வகுக்கப்படுகிறது இது x 1 ஆகும் இது 5 4 ஆகும் இது ஏற்கனவே நாம் கணக்கை முறையாக செய்யும் போது நமக்கு கிடைத்த மீதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி பல்லுறுப்புக்கோவையை வெறுமனே 12 ஆல் மதிப்பிடும் பொழுது கிடைக்கும் மீதி ஆகும் இது எப்போதும் உண்மைதான் நீங்கள் x α வடிவத்தின் ஒரு பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும்போது நீங்கள் பெறுவது வெறுமனே g ஆகும் இதை மனதில் வைத்துக்கொண்டால்இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது இது ஒரு மாறியை உடைய ஒரு பல்லுறுப்புக்கோவையை வளையத்தைப் பற்றிய விவாதம் ஏனென்றால் அடுத்து நாம் பல மாறிகள் கொண்ட பல்லுறுப்புறுப்பு வளையங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நாம் செய்ததை திரும்ப பார்க்கிறோம் ஒற்றை மாறி x இல் பல்லுறுப்புக்கோவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் x உண்மையில் ஒரு குறியீடு அதன் வெளிப்பாடுகள் x இன் அடுக்குகளாக உள்ளது அதன் குணகம் R இலிருந்து வரும் அவற்றை எவ்வாறு கூட்டுவது என்பதைக் கற்றுக்கொண்டோம் அவற்றை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அது ஒரு வளையமாக மாறுவதை நாம் கவனித்தோம் அடுத்து பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு வகுப்பது என்பதைக் கற்றுக்கொண்டோம் வகுப்பது எல்லா நேரங்களிலும் சாத்தியப்படாது சில நேரங்களில் செய்ய முடியாமலும் போகலாம் தலைக்கெழுஇருக்கும் வரை நாம் எப்போதும் வகுக்கலாம் இப்போது பல மாறிகள் உள்ள பல்லுறுப்புக்கோவைகளைப் பற்றி விரைவாக பேச விரும்புகிறோம் இது இந்த நேரத்தில் நாம் அதிகம் விவாதிக்க மாட்டோம் ஏனெனில் இது பின்னர் நமக்கு இதே விஷயங்கள் அதிகமாக வரும் அந்த நேரத்தில் நான் மேலும் விரிவாக கூறுவேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை விரைவாக சொல்கிறேன் பல மாறிகள் என்பது 1 க்கும் மேற்பட்ட மாறிகளைக் குறிக்கின்றன நாம் மீண்டும் ஒரு வளையம் R ஐ எடுத்துக்கொள்வோம் இப்போது நாம் மாறிகள் அல்லது குறிகளை n வரை எடுத்துக்கொள்வோம் அவற்றில் X 1 X 2 X n என்று சொல்லலாம் மேலும் R X 1 X 2 X n என கருத்தில் கொள்ள விரும்புகிறோம் முன்னதாக எங்களிடம் RX ஒரு ஒற்றை மாறி X இருந்தது இப்போது நம்மிடம் n மாறிகள் உள்ளன இவை R இல் உள்ள குணகங்களுடன் X 1 முதல் X n வரையிலான பல்லுறுப்புக்கோவைகளாக இருக்கும் முந்தைய எடுத்துக்காட்டுகளை போலவே இங்கும் ஒரு மாறி உள்ள வகையில் ஓர் உறுப்புகோவைகள் உள்ளன இங்கே நான் n வரை மாறி உறுப்புகளை எழுத மாட்டேன் ஏனெனில் நான் n இக்கு பதிலாக ஒரு எண்ணை இங்கே பயன்படுத்துகிறேன் மேலே சொன்னது 1 மாறி வகை இது போன்ற உறுப்புகள் கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது இவற்றில் பல கோவைகளை ஒன்றாக கூட்டுவோம் முடிவில் இங்கே நமக்கு பல மாறிகளை உடைய பல்லுறுப்புக்கோவை உருவாகி இருக்கும் இந்த வகையில் நமது கெழுக்கள் a i1 i2 in என்ற வடிவத்தில் இருக்கும் இது a என்ற எழுத்தின் கீழே சில குறியீடுகள் அச்சிடப்பட்டுள்ளன இந்த n குறியீடுகள் மற்றும் நாம் மாறிகள் x 1 I1 x 2i2 x nin ஆக இருக்கும் இது n மாறி வகை n மாறிகளில் இவை ஓருறுப்பு கோவைகளை உள்ளடக்கியதாகும் இப்போது ஒரு பல்லுறுப்புக்கோவை இவற்றில் பல ஒன்றாகசேர்ந்து உருவாக்கப்பட்டதாகும் எடுத்துக்காட்டாக n ஐ 3 ஆக எடுத்துக் கொள்வோம் உங்களிடம் என்ற மூன்று மாறிகள் உள்ளது இங்கு பல்லுறுப்புக்கோவை என்னவாக இருக்கும் இங்கே ஐ நாம் f என எழுதுவேம் நான் Z ஐப் பார்க்கிறேன் f 3x12 6 x12x23 x35 x12x38 8 என எடுத்துக் கொள்கிறேன் இது பல மாறிகள் கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவையின் எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் இதை நான் தோராயமாக எழுதியுள்ளேன் எனவே இதுபோன்ற பல மாறிகள் ஒன்றாக இருப்பதால் இப்போது ஒவ்வொரு ஓருறுப்பும் ஒரு படியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதை 2 3 0 போல் எழுத வேண்டும் மாறிகளில் 2 பல்லுறுப்புக்கோவைகளைச் கூட்டினால் நீங்கள் ஒத்த உறுப்புகளை ஒப்பிட வேண்டும் பொதுவாக x12x23 போல உறுப்புகள் இருக்கும் மற்ற பல்லுறுப்புக்கோவையில் அத்தகைய உறுப்புகள் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் பின்னர் இருந்தால் குணகங்களைச் கூட்ட முடியும் பெருக்கல் ஏற்கனவே செய்ததை போல ஒவ்வொரு கோவையை அடுத்த பல்லுறுப்புக்கோவையின் ஒவ்வொரு கோவையுடனும் பெருக்கி கூட்ட வேண்டும் வேண்டும் இரண்டு மாறிகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்று நான் இப்போது சொல்லப் போகிறேன் அவற்றை எவ்வாறு பெருக்குவது நான் குணகங்களை வெறுமனே பெருக்குவேன் ஏனென்றால் அவை R இன் உறுப்புகள் மற்றும் மாறியின் அடுக்குக்குறியை நான் முன்பு போலவே கூட்டுவேன் x 1 i1j1 x 2i 2j2 x ni njn இது ஒரு ஒற்றை ஓருறுப்பை மற்றொரு ஓருறுப்புடன் பெருக்குகிறது இப்போது தன்னிச்சையான ஓருறுப்புகளை எவ்வாறு பெருக்குவது நீங்கள் வெறுமனே ஒவ்வொன்றாக நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள் ஒற்றை மாறி பல்லுறுப்புக்கோவைகளின் விஷயத்தில் நீங்கள் செய்ததைப் போல இது 2 பன்முகப்படுத்தக் கூடிய பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு பெருக்கி சேர்ப்பது என்பது குறித்த ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக மட்டுமே இப்போது இதைப் பற்றி ஒரு இறுதி கருத்து ஒற்றை மாறி உடைய பல்லுறுப்புக்கோவைகள் இங்கே ஒரு வளையத்தை உருவாக்குகின்றன இது R இது ஒரு பல்லுறுப்புக்கோவையை வளையம் ஆகும் இது ஒரு வளையம் நான் முதலில் சொல்லியிருந்தேன் n மாறிகளில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகள் கூட்டல் மற்றும் பெருக்கலுடன் நான் சுருக்கமாக விவரித்தேன்இது "R ன் மீதான n மாறிகளில் உடைய பல்லுறுப்புக்கோவையை வளையம்" என்று அழைக்கப்படுகிறது முன்பு ஒரு மாறி உடைய பல்லுறுப்புக்கோவை வளையத்தைப் பற்றி பேசினோம் இப்போது R ன் மீதான n மாறிகளில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை வளையம் உள்ளது இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய வழி எடுத்துக்காட்டாக 2 மாறி பல்லுறுப்புக்கோவை வளையம் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் R இவை மற்றும் இல் உள்ள பல்லுறுப்புக்கோவைகளாகும் இது R இல் உள்ள குணகங்களுடன் உள்ளது இது உண்மையில் R உடன் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இதைப்பற்றிய ஏற்கனவே நாம் விவாதித்தோம் பின் என்ற மற்றொரு மாறி உடன் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வளையம் ஏனென்றால் எந்தவொரு வளையத்திற்கும் அதன் மீதான பல்லுறுப்புறுப்பு வளையங்களைப் பற்றி நாம் பேசியுள்ளதால் நான் இந்த வளையத்தை எடுத்து இந்த வளையத்தின் மீது பல்லுறுப்புக்கோவைகளை ஒரே மாறியில் பரிசீலிக்க முடியும் புதிய மாறி நான் x 2 என அழைப்பேன் ஏனெனில் x 1 ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இங்கே a i1i2 x 1 i1 x 2i 2 இந்த மாதிரியான உறுப்புகளின் தொகுப்பாக இருக்கும் நீங்கள் இதைப் போன்ற ஓர் உறுப்பு கோவையை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் இவ்வாறாக உள்ள பலவற்றை ஒன்றாகச் சேர்த்து இதன் ஒரு உறுப்பைப் பெறுவீர்கள் இங்கே அவை என்னவாக இருக்கும் இங்கே உறுப்புகள் x2i போன்று வடிவத்தில் இருக்கும் இப்போது நீங்கள் x 1 இல் உள்ள ஓருறுப்பின் கூட்டுத்தொகையாக a f பிரித்து x2i ஆல் பெருக்கினால் இதைப் பெறுவீர்கள் ஆகவே உண்மையில் ஒரே விஷயத்தை இரண்டு வெவ்வேறு வழிகளில் பார்க்கிறார்கள் முன்பு நாம் ஒரு வளையம் R ஐ பற்றி விவாதித்தோம் 1 மாறியில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை வளையத்தை எவ்வாறு உருவாக்குவது அதுதான் நான் இங்கே செய்திருக்கிறேன் 2 மாறிகளில் பல்லுறுப்புக்கோவையை வளையத்தைப் புரிந்து கொள்ள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது 1 மாறியில் பல்லுறுப்புக்கோவை வளையத்தை இதேபோல் n மாறிகளில் பல்லுறுப்புக்கோவையை வளையம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் நீங்கள் முதலில் n 1 மாறிகளில் பல்லுறுப்புக்கோவையை வளையத்தை கருத்தில் கொண்டு 1 மாறியைச் சேர்க்கிறீர்கள் இது n 1 மாறிகளில் x பல்லுறுப்பு வளையத்திலிருந்து வரும் குணகங்களுடன் எனப்படும் ஒற்றை மாறியை அந்த பல்லுறுப்புக்கோவையுடன் சேர்க்கிறோம் இது நம் குணகங்கள் மீண்டும் நான் சொன்னது போல இவை ஒரே மாதிரியான பொருள்கள் ஆனால் நம் பார்வை வேறுபட்டது எங்கள் முன்னோக்கு வேறுபட்டது மற்றும் ஆரம்பத்தில் நாம் பல மாறிகளில் பல்லுறுப்புறுப்பு வளையங்களைப் பற்றி அதிகம் விவாதிக்க மாட்டோம் ஆனால் குறைந்தபட்சம் அவற்றை வரையறுத்து விவாதிக்க விரும்பினேன் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த காணொளியை இங்கே முடிக்கப் போகிறேன் அடுத்த காணொளியில் வளையங்களைப் பற்றிய நம் ஆய்வைத் தொடருவோம் மேலும் காப்பமைவியம் போன்ற பலவற்றைப் படிப்போம்